ஒப் ஆம்பைப் பயன்படுத்தி வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்திற்கு வருக மற்றும் இந்த விரிவுரை ஆஸிலேட்டரைப் பற்றியது எனவே ஆஸிலேட்டர்களில் நாம் கண்டது என்ன ஒப் ஆம்பைப் பயன்படுத்துவதற்கான அளவுகோல்களைப் பார்த்தோம் அது பெருக்கப்படுவதற்குப் பதிலாக அது ஊசலாடத் ஆஸிலேட் ஆக தொடங்கும் எனவே அந்த அளவுகோல்கள் என்ன இந்த அளவுகோல்கள் பார்க ha சென் அளவுகோல்கள் என்று அழைக்கப்பட்டன அவை கடைசி அத்தியாயத்தில் நாம் கண்டோம் எனவே பார்க ha சென் அளவுகோல் என்ன என்பதை விரைவாக நினைவுபடுத்துவதற்கு பார்க ha சென் அளவுகோல் என்னவென்றால் 1 க்கு சமமான ஓபன் லூப் கேயின் மற்றும் ஃபீட்பேக் ஃபேக்டர் எனவே ஃபீட்பேக்கிற்கான கேயின் 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஃபீட்பேக்கிற்கான கேயின் அளவுகோல் 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே 1 க்கு சமமான பீட்டாவிற்கு ஒரு முறை mode மோட் நாம் பார்த்தது நாம் பார்த்த இரண்டாவது விஷயம் பேஸ் ஷிப்ட் பேஸ் ஷிப்ட் என்பது அவுட்புட்டில் இருந்து வரும் வோல்டேஜ் ஆகும் இது ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலம் மீண்டும் இன்பேஸ் ஆக இருக்க வேண்டிய இன்புட் க்கு வழங்கப்படுகிறது ஆஸிலேட்டரின் இன்புட் க்கு இந்த ஃபீட்பேக் உடன் அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் சிக்னல் உடன் இன் பேஸ் இல் இருக்க வேண்டும் பேஸ் 0 டிகிரி இருக்க வேண்டும் இரண்டு விஷயங்கள் நாம் தவறாகக் காணப்படுகின்றன என்னிடம் ஒரு ஆம்ப்ளிபையர் இருந்தால் அது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர்யாக இருந்தால் அந்த விஷயத்தில் நான் ஒரு இன்புட் சிக்னல் ஐப் பயன்படுத்தினால் அவுட்புட் சிக்னல் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருக்கும் இன்புட் சிக்னல் ஐப் பொறுத்தவரை அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருக்கும் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் நான் மீண்டும் பேஸ் ஐ ஷிப்ட் செய்ய வேண்டும் 180 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ நாம் இன்னும் சேர்க்க வேண்டும் இது ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலம் வரும் எனவே 180 டிகிரி ஃபீட்பேக் இன் அவுட்புட் 180 டிகிரி ஆகும் எனவே மொத்தம் 180 பிளஸ் 180 இது 360 டிகிரி ஆகும் அல்லது 0 டிகிரியாக இருக்கும் அதாவது உங்கள் அவுட்புட் அவுட்புட் வோல்டேஜ் இன் ஒரு பகுதியாகும் இது நாம் மீண்டும் இன்புட்டிற்கு ஃபீட் செய்தோம் அது 0 டிகிரி ஆகும் எனவே அந்த வகையான ஆஸிலேட்டரை நாம் பார்த்துள்ளோம் அது நம்முடைய 7 வது பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டராக இருந்தது மேலும் பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரில் நமக்கு மூன்று ஆர் மற்றும் மூன்று சி இருப்பதைக் கண்டோம் ஏனென்றால் ஆர் மற்றும் சி ஆகியவற்றின் மதிப்பை ஒவ்வொரு ஆர் மற்றும் சி நமக்கு 60 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ வழங்கும் இப்போது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஐ பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டராகப் பயன்படுத்தினால் நமக்கு 180 டிகிரி அவுட்புட் இருந்தது இந்த மூன்று ஆர் சி மேலும் 180 டிகிரி தரும் எனவே இந்த RC வழியாக நாம் மீண்டும் ஃபீட் செய்யும்போது நாம் 0 டிகிரி அல்லது 360 டிகிரி பெறுவோம் அதை நாம் பார்த்தோம் சரியா மேலும் ஒரு உதாரணத்தையும் பார்த்தோம் இப்போது இன்று மற்றொரு வகையான ஆஸிலேட்டரைப் பார்ப்போம் அது வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் வெய் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆஸிலேட்டரின் அவுட்புட் இன்புட் உடன் இன் பேஸ் இல் உள்ளது அவுட்புட் வோல்டேஜ் அவுட்புட் சிக்னல் இன்புட் உடன் இன் பேஸ் இல் உள்ளது அதாவது ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் எந்தவொரு பேஸ் ஷிப்ட் ஐயும் கொடுக்கக்கூடாது சரியா ஏனெனில் அதே பேஸ் அவுட்புட்டில் உள்ளது இது ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் என்று சொல்லலாம் இது நமக்கு ஒரு அவுட்புட் உள்ளது சரியா இது ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் இப்போது உங்களிடம் இந்த ஆம்ப்ளிபையர் உள்ளது அது திரும்பி வருகிறது சரியா அது ஃபீட்பேக் நெட்வொர்க் ஐ மீண்டும் தருகிறது எனவே நீங்கள் திரையில் பார்த்தால் நான் உங்களுக்கு இதை சிறப்பாக விளக்க முடியும் எனவே நான் இங்கே உங்களுக்குக் காண்பிப்பது என்னவென்றால் உங்களிடம் ஒரு ஆம்ப்ளிபையர் உள்ளது உங்களிடம் ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் உள்ளது சரியா மற்றும் உங்களிடம் இந்த சிக்னல் உள்ளது இது உங்கள் வி VS இது உங்கள் Vi இது ஃபீட்பேக் நெட்வொர்க் பீட்டாவிலிருந்து வருகிறது இது உங்கள் ஆம்ப்ளிபையர் இது உங்கள் அவுட்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் இன் ஒரு பகுதி ஃபீட்பேக் நெட்வொர்க்கிற்கான ஃபீட்பேக் ஆகும் இதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே நான் சொல்வது என்னவென்றால் உங்கள் ஆம்ப்ளிபையர்க்கு எந்த பேஸ் ஷிப்ட்டும் இல்லை என்றால் அவுட்புட் இன் பேஸ் இல் இன்புட் தொடர்பாக உள்ளது இந்த பீட்டா கொடுக்கக்கூடாது மேலும் பேஸ் ஷிப்ட் ஐ கொடுக்கக்கூடாது ஏனென்றால் சிக்னல்யின் ஒரு பகுதியை நாம் 0 டிகிரியாக இன்புட் வழங்குகிறோம் சரியா எனவே இங்கு வரும் சிக்னலும் 0 டிகிரியாக இருக்க வேண்டும் எனவே அவுட்புட்டில் ஒரு பேஸ் இருக்கும் இந்த வகையான ஆம்ப்ளிபையர் அவுட்புட் சிக்னல் இன்புட்டைப் பொறுத்தவரை இன் பேஸ் இல் உள்ளது இந்த வகையான ஆஸிலேட்டரைக் காண்போம் இதில் ஆம்ப்ளிபையர்க்கு எந்தவிதமான பேஸ் ஷிப்ட்டும் இருக்காது எனவே வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் என்று அழைக்கப்படும் அந்த வகையான ஆஸிலேட்டரைப் பார்ப்போம் வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் என்று அழைக்கப்படுபவை இவை குறிப்பிட்ட திட்டங்களை ஸ்செமாட்டிக் எடுக்க எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் மற்றும் சர்க்யூட்களைப் பயன்படுத்திய சர்க்யூட் இப்போது வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் என்பது அதிக நிலைத்தன்மை stability ஸ்டபிலிடி மற்றும் எளிமை ஆனது மற்றும் ஆடியோ ஃபிரெயூனிசி சைன் அலை ஆஸிலேட்டர் ஆகும் எனவே இது ஒரு ஆடியோ ஃபிரெயூனிசி சைன் அலை ஆஸிலேட்டர் ஆடியோ ஃபிரெயூனிசி சைன் அலை ஆஸிலேட்டர் இது இரண்டு ஆர் சி RC நிலை stage ஸ்டேஜ் சரியா இரண்டு நிலை ஆர் சி RC ஆம்ப்ளிபையர் சர்க்யூட் ஒரு வீட்ஸ்டோன் பாலத்தில் பிரிட்ஜ் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே ஒரு ஆர் சி RC இருப்பதைக் காண்கிறோம் இங்கே ஒரு ஆர் சி RC உள்ளது மேலும் ஒரு ஆம்ப்ளிபையர் நிலை stage ஸ்டேஜ் சரியா எனவே உங்களிடம் இரண்டு ஆர் சி RC சர்க்யூட் ஆம்ப்ளிபையர் ஸ்டேஜ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்தது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்துவது பற்றி எனவே இது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் அவுட்புட் இன் பேஸ் இல் இன்புட் உடன் இருக்கும் சரியா எனவே இது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் காணும் எந்த பேஸ் ஷிப்ட் ஐயும் வழங்காது சரியா எனவே ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலம் பேஸ் ஷிப்ட் தேவையில்லை அதற்கு எந்த பேஸ் ஷிப்ட்டும் இல்லை என்பதால் ஃபீட்பேக் நெட்வொர்க் இந்த சர்க்யூட் இங்கே காட்டப்பட்டுள்ள எந்த பேஸ் ஷிப்ட் ஐயும் வழங்கக்கூடாது ஆம்ப்ளிபையர்யின் அவுட்புட் முனையங்கள் டெர்மினல்கள் 1 மற்றும் முனையம் டெர்மினல் 3 க்கு இடையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே டெர்மினல் 1 டெர்மினல் 3 ஐ நீங்கள் காண்கிறீர்கள் இது எங்கிருந்து இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது ஆம்ப்ளிபையர்யின் ஆம்ப்ளிபையர் வெளியீட்டின் சரியா அவுட்புட்டில் இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது கிரவுண்ட் ஆக்கப்பட்டுள்ளது சரியா எனவே இது கிரவுண்ட் ஆக உள்ளது நீங்கள் ஆம்ப்ளிபையர் ஐயும் கிரவுண்ட் ஆக இருப்பதைக் காண்கிறீர்கள் சரியா

வோல்டேஜ் ஐ நாம் இப்படித்தான் எடுத்துக்கொள்கிறோம் எனவே ஆம்ப்ளிபையர்யின் அவுட்புட் டெர்மினல் 1 மற்றும் 3 க்கு இடையில் ஒன்றில் இணைக்கப்பட்டுள்ளது அதுதான் இங்கே எழுதப்பட்டுள்ளது இரண்டாவதாக ஆம்ப்ளிபையர் இன்புட் மூலைவிட்ட diagonal டைகோனால் முனையங்களிலிருந்து வழங்கப்படுகிறது ஆம்ப்ளிபையர்யின் இன்புட் 4 முதல் 2 மற்றும் 2 இலிருந்து எங்கிருந்து வழங்கப்படுகிறது 4 மற்றும் 2 இலிருந்து சரியா எனவே வீட்ஸ்டோன் பாலத்தின் பிரிட்ஜ் இன் இரண்டு மற்றும் நான்கு மூலைவிட்ட diagonal டைகோனால் முனையங்களிலிருந்து ஆம்ப்ளிபையர் இன்புட் வழங்கப்படுகிறது சரியா ரெசிஸ்டர் மதிப்புகள் இன்புட் ஆம்ப்ளிபையர் 0 ஆக இருக்கக்கூடாது சரியா அல்லது மறைந்துவிடக் கூடாது என்று சரிசெய்யப்படுகிறது ஆஸிலேட்டரின் ஃபிரெயூனிசி ஐத் தீர்மானிக்க ஆர் சி RC நெட்வொர்க் பொறுப்பாகும் எனவே ஆர் சி RC நெட்வொர்க் இரண்டு ஆர் சி RC நெட்வொர்க் உள்ளது முதல் ஒன்று இங்கே உள்ளது இரண்டாவது இங்கே உள்ளது சி RC நெட்வொர்க் ஆஸிலேட்டரின் ஃபிரெயூனிசி ஐ தீர்மானிக்க பொறுப்பாகும் எனவே இரண்டு RC நெட்வொர்க் ஆர்ம் இது ஒரு தொடரில் series சீரிஸ் R1 C1 ஆக இருக்கும் சரியா மற்றும் இரண்டாவது ஆர்ம் ஆகும் இது R2 மற்றும் C2 இணையாக உள்ளது இதை நீங்கள் ஃபிரெயூனிசி தேர்ந்தெடுக்கப்பட்ட selective செலக்டிவ் ஆர்ம்கள் என்று அழைக்கலாம் ஏனெனில் ஃபிரெயூனிசி சென்சிட்டிவ் ஆர்ம்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அந்த இரண்டு ஆர்ம் கள் ஆஸிலேட்டரின் ஃபிரெயூனிசி ஐத் தேர்ந்தெடுப்பதற்கு பொறுப்பு எனவே வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் பற்றி நாம் என்ன கற்றுக்கொண்டோம் இந்த வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் என்பது ஆடியோ ஃபிரெயூனிசி சைன் அலை ஆஸிலேட்டராகப் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இரண்டு ஆர் சி RC ஆம்ப்ளிபையர் சர்க்யூட் வீட்ஸ்டோன் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது விஷயம் ஆம்ப்ளிபையர் ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் நான்காவது விஷயம் அவுட்புட் ஃபீட்பேக் அவுட்புட் என்பது டெர்மினல்கள் 1 மற்றும் 3 க்கு இடையில் பின்னூட்டமாகும் ஐந்தாவது விஷயம் ஆம்ப்ளிபையர் இன் இன்புட் 2 மற்றும் 4 க்கு இடையில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது ரெசிஸ்டர்யின் மதிப்புகள் சரி செய்வதன் மூலம் ஆம்ப்ளிபையர்க்கான இன்புட் 0 ஆக இருக்கக்கூடாது அல்லது நான் இன்வெர்ட்டிங் 0 ஆக இருக்கக்கூடாது அல்லது இன்வெர்ட்டிங் சரி எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சில கருத்துக்கள் மற்றும் இறுதியாக ஆஸிலேட்டரின் ஃபிரெயூனிசி ஐ தீர்மானிக்க ஆர் மற்றும் சி நெட்வொர்க் பொறுப்பு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் ஃபீட்பேக் நெட்வொர்க்கைப் பார்ப்போம் எனவே ஃபீட்பேக் நெட்வொர்க் என்னவாக இருந்தது ஒன்று ஆர் மற்றும் சி இணையாக இருந்தது இரண்டாவது ஆர் மற்றும் சி சீரிசாக இருந்தது சரியா எனவே நீங்கள் R1 ஐப் பார்க்கிறீர்கள் சி 1 இது நம்முடைய இசட் 1 ஆர் 2 சி 2 இது நம்முடைய இசட் 2 சரியா இன்புட் வோல்டேஜ் இங்கே டெர்மினல் 1 க்கு இடையில் வழங்கப்படுகிறது இங்கு அவுட்புட் 4 மற்றும் 2 க்கு இடையில் ஒரு வோல்டேஜ் ஆக இருக்கிறது இங்கே நீங்கள் காணலாம் இது உங்கள் ஃபீட்பேக் வோல்டேஜ் சரியா இவை ஆம்ப்ளிபையர்யின் ஃபீட்பேக் வோல்டேஜ் ஆகும் எனவே ஃபீட்பேக் நெட்வொர்க்கின் கேயின் ஐப் புரிந்து கொள்ள ஃபீட்பேக் நெட்வொர்க்கின் கேயின் ஐப் புரிந்து கொள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இந்த குறிப்பிட்ட ஃபீட்பேக் நெட்வொர்க்கைக் கருத்தில் கொள்வோம் இந்த உரையாடல் லீட் லேக் நெட்வொர்க் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே ஃபீட்பேக் லீட் லேக் ஆக இருக்கும் ஆஸிலேட்டர்களை உங்களுக்குத் தெரியுமா என்று நீங்கள் கேட்கலாம் பின்னர் நீங்கள் வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் என்று அழைக்கப்படும் ஒரு ஆஸிலேட்டரைப் பார்த்தோம் இதில் ஃபீட்பேக் ஒரு லீட் லேக் நெட்வொர்க் ஆகும் ஏனெனில் இது மிகக் குறைந்த ஃபிரெயூனிசிகளில் ஒரு லீட் போல செயல்படுகிறது அதே நேரத்தில் அதிக ஃபிரெயூனிசியில் இது லேக் நெட்வொர்க்கைக் கொண்டுள்ளது எனவே குறைந்த ஃபிரெயூனிசியில் சர்க்யூட்க்கு இது ஒரு லீட் ஆகவும் மற்றும் அதிக ஃபிரெயூனிசியில் அது ஒரு லேக் ஆகவும் செயல்படுகிறது இப்போது நெட்வொர்க்கின் கேயின் ஐ கருத்தில் கொள்வோம் எனவே நெட்வொர்க்கின் கேயின் என்ன நெட்வொர்க்கின் கேயின் ஐப் புரிந்துகொள்வதற்கு இந்த ஆர் சி RC தொடர் series சீரிஸ் ஆர் சி RC இசட் 1 ஆகவும் இணையான ஆர் சி RC இசட் 2 ஆகவும் செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர் series சீரிஸ் ஆர் சி RC புரிந்து கொள்ள வேண்டியது ஆர் சி RC இசட் 1 ஆகவும் இணையான ஆர் சி RC இசட் 2 ஆகவும் செயல்படும் β என்றால் என்ன என்று எனக்குத் தெரிந்தவுடன் நான் A ஐக் கண்டுபிடிக்க முடிந்தது அது 3 க்கு சமமாக இருக்க வேண்டும் இது எந்த பேஸ் ஷிப்ட்டும் இல்லாமல் ஆம்ப்ளிபையர் பேஸ் இன் தேவையான கேயின் ஆகும் இது எந்த பேஸ் ஷிப்ட்டும் இல்லாமல் ஆம்ப்ளிபையர் பேஸ் இன் தேவையான கேயின் ஆகும் எனவே இதை நாம் எவ்வாறு தீர்ப்போம் என்பது வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டருக்கு இப்படித்தான் தீர்வு காண்போம் நாம் பார்த்தது என்ன β வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரின் விஷயத்தில் β 13 மற்றும் எனது கேயின் 3 அல்லது நான் 3 க்கு சமமாக எழுதினால் β 39 எனது கேயின் 9 க்கு சமமாக இருக்கும் இப்போது நீடித்த sustained சஸ்டைன்ட் ஆஸிலேட்டர்களிலிருந்து A பீட்டா 1 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே A ஒன்றும் இருக்காது ஆனால் இந்த குறிப்பிட்ட மதிப்பை விட 1 β அதிகமாக இருக்கும் அல்லது இது இன்வெர்ஸ் சரியா எனவே இதன் நன்மை என்ன வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரின் நன்மை என்னவென்றால் இரண்டு கெப்பாசிட்டர்களை வேறுபடுத்துவதன் மூலம் நாம் ஒரே நேரத்தில் இரண்டு கெப்பாசிட்டர்களை வேறுபடுத்தினால் சரியா வெவ்வேறு ஃபிரெயூனிசி வரம்புகளை வழங்க முடியும் நாம் வெவ்வேறு ஃபிரெயூனிசி வரம்பைக் கொண்டிருக்கலாம் வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரின் இரண்டு கெப்பாசிட்டர்களின் மதிப்பை நாம் மாற்றினால் எளிதானதா சரியா இப்போது ஆம்ப்ளிபையர் சர்க்யூட் டிரான்சிஸ்டரில் மாற்றப்பட்டதா என்பதை மேலும் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் நாம் இங்கே டிரான்சிஸ்டோரைஸ்ட் செய்யப்பட்ட சர்க்யூட் பற்றி பேசவில்லை நாம் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் அடிப்படை சர்க்யூட் பற்றி மட்டுமே பேசுகிறோம் எனவே ஆம்ப்ளிபையர் சர்க்யூட் டிரான்சிஸ்டரில் இருந்தால் ஒப் ஆம்ப் மூலம் அடிப்படை ஃபீட்பேக் நெட்வொர்க்குகள் வெய்ன் பிரிட்ஜ் சர்க்யூட் இருக்கும் சரியா அடிப்படை ஃபீட்பேக் நெட்வொர்க் இது நம்முடைய ஃபீட்பேக் நெட்வொர்க் ஆகும் இது நம்முடைய வெய்ன் பிரிட்ஜ் சர்க்யூட் சரியா இது நாம் சரியாகப் பயன்படுத்தும் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் எனவே நிச்சயமாக இந்த Rf மற்றும் RI உடன் இது நம்முடைய ஃபீட்பேக் நெட்வொர்க் சரியா இவை ஃபீட்பேக் நெட்வொர்க் R1 C1 தொடர் series சீரிஸ் R2 C2 இணையானது நம்முடைய ஃபீட்பேக் நெட்வொர்க் சரியா எனவே இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் வெய்ன் பிரிட்ஜ் சர்க்யூட்டாக எஞ்சியிருக்கும் அடிப்படை ஃபீட்பேக் நெட்வொர்க்குடன் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் மாற்றப்பட்டால் ஆஸிலேட்டரை வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் என்று அழைக்கப்படுகிறது இந்த சர்க்யூட் R மற்றும் C எதிர்ப்பின் கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த R மற்றும் C ஃபிரெயூனிசி சென்சிட்டிவ் ஆர்ம்களின் கூறுகள் காம்போனென்ட்ஸ்கள் இங்கே நாம் R1 ஐ R2 க்கு சமமாகவும் C1 ஐ C2 க்கு சமமாகவும் கருதுகிறோம் அதனால்தான் R1 R2 C1 C2 க்கு பதிலாக R C ஐ எழுதியுள்ளோம் ஏனெனில் R1 R2 R சி 1 சி 2 சி இதுதான் நான் விவாதிக்கும் சர்க்யூட்க்கான சர்க்யூட் சரி இப்போது ஃபிரெயூனிசி சென்சிட்டிவ் ஆர்ம்களின் ஒரு அங்கமாக ஆர் மற்றும் கெப்பாசிட்டர் சி ஆகியவை ஆர் 1 இல் ஆர் எஃப் ஆகும் ஃபீட்பேக் இன் ஒரு பகுதி சரியா ஃபீட்பேக் இன் ஒரு பகுதியாகும் எனவே இன்புட் எங்கே நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர்க்கு இன்புட் வருகிறது எனவே நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் கேயின் என்பது ஒன்றும் இல்லை ஆனால் Rf RI ஆல் A 1 சரியானதா நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் விஷயத்தில் நம்முடைய கேயின் 1 Rf R1 என்பதை முன்னர் பார்த்தோம் இப்போது அலைவு நிலைமைகளின்படி எனது கேயின் என்னவாக இருக்க வேண்டும் எனது கேயின் நீங்கள் சரியாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் கேயின் 3 க்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் எனது ஃபீட்பேக் நெட்வொர்க் 13 சரியான ஃபீட்பேக் நெட்வொர்க் 13 க்கு சமமாக இருக்க வேண்டும் நாம் அப்படி எழுதலாம் ஆகவே வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் எவ்வாறு இயங்குகிறது என்பதைக் கற்றுக்கொண்டதால் சில சிக்கல்களைத் தீர்ப்போம் எனவே சிக்கல் 1 என்ன எடுத்துக்காட்டு 1 என்பது கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் ஒரு ஆஸிலேட்டர் ஆக செயல்படுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும் ஆம் என்றால் ஆஸிலேட்டரின் ஃபிரெயூனிசி ஐ அது ஒரு ஆஸிலேட்டராக செயல்படுகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது ஆகவே ஆம் என்றால் ஆஸிலேட்டரின் ஃபிரெயூனிசி ஐ தீர்மானிக்கிறது எனவே எஃப் f 31 2068 கிலோ ஹெர்ட்ஸாக இருக்கும் இது ஆஸிலேஷன் ஃபிரெயூனிசி ஆக இருக்கும் இப்போது நாம் இப்போது பார்த்தது என்ன இந்த அத்தியாயத்தை இங்கே முடிப்போம் அடுத்த அத்தியாயத்தில் மற்றொரு வகையான ஆஸிலேட்டரைப் பார்ப்போம் எனவே இப்போது வரை நாம் பார்த்தது என்ன ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை இப்போது வரை நாம் பார்த்தோம் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்த்தோம் வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர்களின் விஷயத்தில் அவைகளின் ஃபீட்பேக் அவுட்புட் என்பது இன்புட் உடன் கூடிய பேஸ் என்பதால் ஃபீட்பேக் எந்த பேஸ் ஷிப்ட் ஐயும் வழங்கக்கூடாது ஃபீட்பேக் எந்த பேஸ் ஷிப்ட் ஐயும் வழங்கக்கூடாது வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரின் விஷயத்தில் இந்த நிலை 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று பீட்டா பெறுவதைக் கண்டோம் எனவே கேயின் 3 க்கு சமமாக இருக்கும் பீட்டா 13 க்கு சமமாக இருக்கும் நாம் எவ்வாறு தீர்க்க முடியும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட் ஒரு ஆஸிலேட்டராக செயல்படுமா இல்லையா என்பதை நாம் எவ்வாறு தீர்மானிக்க முடியும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டைக் கண்டோம் குறிப்பாக வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் சரியானதா இல்லையா கொடுக்கப்பட்ட சர்க்யூட் ஒரு பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டராக செயல்படுமா இல்லையா என்பதை இது ஒரு பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் எனவே நீங்கள் எவ்வாறு தீர்மானிக்க முடியும் அல்லது வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரின் வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டரின் செயல்பாடுகள் அல்லது அதன் செயல்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியும் எனவே அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் எல் சி LC ஆஸிலேட்டரான மற்றொரு வகையான ஆஸிலேட்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் அது என்ன எல் மற்றும் சி இங்கே நாம் இங்கே பார்த்தது என்ன ஆர் மற்றும் சி இது பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர் ஆர் சி RC ஆக இருந்ததா வெய்ன் பிரிட்ஜ் 1 ஆர் 1 ஆர் சி RC இணையானது இப்போது நீங்கள் எல் சி LC ஆஸிலேட்டர்களைக் காண்பீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட அத்தியாயம் வழியாகச் சென்று அதை முழுமையாகப் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் ஒரு புதிய வகையான ஆஸிலேட்டர்கள் அல்லது புதிய வகை ஆஸிலேட்டர்களைக் கற்றுக்கொள்வோம் எனவே எல் சி LC ஆஸிலேட்டர்கள் என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் அறிந்து கொள்வோம் அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வருகிறேன்